நாம் இந்த வரைபடத்தை திருப்பி வரைவோம் இது டெல்டாவின் குறுக்கே இருக்கும் என்னுடைய VA நான் டெல்டா கேப் எக்சைடேஷனை எடுத்து கொள்கிறேன் நாம் இதை z என்று அழைப்பு அது பூஜ்யத்திற்கு சமமாக இருக்கிறது இரண்டாவது ஆண்டெனா உறுப்பு d இடைவெளிக்கு அப்பால் உள்ளது ஆனால் இவை ஒன்றுக்கு ஒன்று இணையாக உள்ளன மையப் புள்ளி ZB இல் உள்ளது நீளம் LB ஆகும் வடிவியல் தெளிவாக உள்ளது நீளம் LA நீளம் LB மின்னோட்டம் IA ஆக இருக்கிறது மின்னோட்டம் IB ஆக இருக்கிறது இங்கே ஒரு ஆண்டெனாவை பொறுத்தவரையில் என்னுடைய கரண்ட் சோர்ஸ் z அச்சுக்கு இருக்குமாறு நான் செய்ததை நினைவில் கொள்ளுங்கள் இந்த ஆரத்தை அடுத்து நான் அப்சர்வேஷன் பாயின்டை எடுத்து இருக்கிறேன் எனவேதான் இந்த தற்பெருக்கம் இருந்தது எதை தவிர்க்க நாம் இதை செய்தோம் கிரீன்'ஸ் பங்க்ஷன் சிங்குலாரிட்டி Greens function singularity ஆண்டெனா இருக்கும் அதே மேற்பரப்பில் என்னால் இந்த புள்ளிகளை தேர்ந்தெடுத்திருக்க முடியும் அதை செய்ய முடியும் சிங்குலர் இன்டெகிரல்களை நாம் பார்த்து இருக்கிறோம் கணக்கீடுகளை எளிமையாக்க சிங்குலாரிட்டியை தவிர்க்க நாம் இதை செய்து இருக்கிறோம் இங்கே ஏதோவொரு சமச்சீர்மை இல்லை என்றால் இரண்டாவது ஆண்டெனா ஒரு பக்கத்தில் உள்ளது நேர்மையாக என்னால் தொலைவு d யை எடுத்து அந்த புள்ளியில் சோதிக்க முடியாது என்னுடைய இன்னொரு தீர்வு என்ன சோர்ஸ் பாயிண்ட்கள் டெஸ்டிங் பாயிண்ட்களுக்காக நான் என்ன தீர்வை செய்வேன் இது வந்து என்னுடைய சோர்ஸ் மற்றும் இது என்னுடைய டெஸ்டிங் பாயிண்ட்டாக இருந்தது என்பதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் இங்கே எனக்கு வேறு ஏதும் தீர்வு இல்லை எனவே இங்கே சிங்குலாரிட்டி இருக்கத்தான் செய்யும் மின்னோட்டம் எந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் நான் சோதனை செய்வேன் கிரீன்'ஸ் பங்க்ஷனில் Greens function நான் சிங்குலாரிட்டியை பெறுவேன் அது எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு வழிகாட்ட போகும் பவுண்டரி கண்டிஷனிலிருந்து நாம் தொடங்குவோம் எடுத்துக்காட்டாக பவுண்டரி கண்டிஷனை நான் திருப்பி எழுதுவேன் இது சமன்பாடு 1 சரியா சமன்பாடு 1 பின்வருமாறு இருக்கும் EzsAEzsB EziA இப்போது நாம் இதில் ஒன்றை ஒன்று பொருத்துவோம் முதல் பகுதி என்னவாக மாறும் இடது கை பகுதிக்கான நமது சுருக்க குறியீடு இது ஆகும் இன்டெகிரல்கள் எங்கே இருந்து எங்கே வரை அமைகின்றன இது A வில் அதே ஆண்டனாவின் மீது தூண்டப்பட்ட மின்னோட்டத்தால் கிடைக்கும் மின்புலம் ஆகும் இன்டெகிரேஷனின் லிமிட்கள் என்னவாக இருக்க வேண்டும் LA2 லிருந்து LA2 வரை மின்னோட்டம் என்னவாக இருக்கும் IA யா அல்லது IB யா மாணவன் IA IAz z என்பது இங்கே மேலும் கீழும் செல்லும் கோஆர்டினேட் என்று எடுத்துக்கொள்வோம் Kzzdz என்பது A வினால் உருவாக்கப்படும் சிதறடிக்கப்பட்ட மின்புலம் ஆகும் அடுத்து இருப்பது ஆண்டனா B இல் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தினால் உருவாக்கப்படும் மின்புலம் ஆகும் இன்டெகிரேஷனின் எல்லைகள் என்ன LB2 லிருந்து LB2 வரை இதை மேலும் தெளிவாக்குவதற்கு நான் வேறு ஏதாவது கோஆர்டினேட்டை எடுத்துக்கொள்வேன் ஏனென்றால் இது ஒரு டம்மி வேரியபல் நாம் வேறு ஒரு குறியீட்டை உருவாக்குவோம் அது Kzz′′ சரியா z′ z′′ ரிலேட்டிவ் கோஆர்டினேட் ஆகும் அவை z B உடன் ரிலேட்டிவ் ஆக இருக்கின்றன அது EizA க்கு சமமாக இருக்கிறது எடுத்துக்காட்டாக ஒரு டெல்டா இடைவெளியை அல்லது நீங்கள் விரும்பும் ஏதாவது ஒன்றை எடுத்துக் கொள்கிறோம் அது அவ்வளவு முக்கியமானது அல்ல அது என்னுடைய முதல் சமன்பாடு அது இரண்டாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு எந்த பவுண்டரி கண்டிஷனில் இருந்து வரும் இதிலிருந்து சரியா ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது இங்கே ஒரு நொடி பொறுங்கள் நான் ஒன்றை தெளிவாக்க வேண்டும் அது z எந்த பகுதியை சார்ந்தது இந்த பவுண்டரி கண்டிஷன் எந்த z ஐ பொறுத்து மதிப்பிட படுகிறது

LA2LA2IAzKzzdz LB2LB2IBzKzzdz EizA zA நான் இப்போது z ∈ B என்பதை எடுக்க வேண்டும் எனவே z ∈ B முதல் பகுதி A இன் மின்னோட்டம் B இன் மீது விழுவதால் உருவாக்கப்படும் மின்புலம் ஆகும் இன்டெகிரேஷனின் எல்லைகள் LA2லிருந்து LA2 வரை இருக்கும் B இன் மீது விழுவது வரை சரி என்னுடைய z B இன் மீது இருக்கும் ஆனால் z′ ரேடியேட் செய்யும் மின்னோட்டத்தின் மீது இருக்க வேண்டும் எனவே இது பின்வருமாறு இருக்கப்போகிறது LA2LA2IAzKzzdz LB2LB2IBzKzzdz0 zB இந்த எக்ஸ்பிரஷனை விளக்கத்தான் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இடது கை பக்கம் பாருங்கள் இடது கை பக்கம் என்ன சொல்கிறது எந்த புள்ளி z லும் மின்புலம் என்னவாக இருக்கிறது என்று நான் சொல்லுவேன் இந்த இன்டெகிரலை நான் செய்கிறேன் z′ மின்னோட்ட பகுதிக்கு மேலாக செல்கிறது z அங்கேயேதான் இருக்கிறது நான் அதை Einc க்கு சமன் செய்வதன் மூலம் அதை பவுண்டரியின் மீது பொருத்துகிறேன் அதுவே இதன் அர்த்தம் ஆக இருக்கிறது இது எப்படி வந்தது என்று ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் G யையும் மின்னோட்டத்தையும் கன்வால்வ் செய்வதால் இது வந்தது அது எனக்கு A வை கொடுத்தது A லிருந்து நான் E யை பெற்றேன் இதுவே எந்த புள்ளி z லும் மின் புலத்தின் மதிப்பு ஆகும் இதை தீர்ப்பதற்காக நான் அதை பவுண்டரியின் மீது பொருத்துகிறேன் அதைப் போலவே இது வந்து மின்னோட்டத்தின் உறுப்பு A z என்ற இடத்தில் உருவாக்கும் மின்புலம் ஆகும் இதுவும் இதுவும் சேர்ந்து பூஜ்ஜியம் அல்லது இன்ஸிடன்ட் பீல்ட்டிற்கு சமமாக இருக்குமாறு ஏற்படுத்த படுகிறது மாணவன் சார் IA IB இரண்டுமே தெரியாதவை சரியாக சொன்னீர்கள் IA IB இரண்டும் தெரியாதவை எனவே நான் IA IB யை கண்டுபிடிக்க விரும்புகிறேன் K என்பது இந்த ஆப்பரேட்டருடன் கூடிய கிரீன்'ஸ் பங்க்ஷன் Greens function 2z2k2 G இன் மீது செயல் படுகிறது அது வந்து என்னுடைய K இது கடினமானதாக தெரிகிறது ஆனால் இதை மதிப்பிட முடியும் நான் பெரும்பாலும் முடித்து விட்டோம் நான் சில சப்ஸ்க்ரிப்ட்களை இங்கே இந்த K இல் எழுதுவேன் இது வலது பக்கம் உள்ளது அதாவது சோர்ஸும் டெஸ்டிங் K பாயிண்ட்டும் A ஆக இருந்தது இந்த K வில் சோர்ஸ் பாயிண்ட் எது A B இன் மீது விழுகிறது இங்கே B Bஇன் மீதே விழுகிறது குறியீடு K சோர்ஸிலிருந்து அப்சர்வேஷன் பாயிண்டுக்கு என்று இருக்கிறது அதுவே விளக்கம் ஆகும் மற்றபடி எல்லாமும் K போன்றே உள்ளது ஆனால் பொதுவாக z′ இல் z டெஸ்டினேஷனில் சோர்ஸை ஒத்து உள்ளது சோர்ஸ் எது டெஸ்டினேஷன் எது என்பதே இதை மிகவும் தெளிவாக மாற்றுகிறது KAA அல்லது KBB இல் ஒரு R ஐ கொண்டிருக்கும் கிரீன்ஸ் பங்ஷனை Greens function நான் பெற்றிருக்கிறேன் R இன் மதிப்பு என்னவாக இருக்கும் ஏனென்றால் இது சுய பகுதியாக இருக்கிறது KAB அல்லது KBA இல் என்னுடைய R இங்கே என்ன Rd2z zBz2 இவற்றின் இடையே உள்ள சார்பு தூரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் z" LB2லிருந்து LB2 வரை இருக்கும் இது zB என்ற மதிப்பால் ஈடு செய்ய படுகிறது இது மின்னோட்டத்தின் பகுதி B இன் மீது இருக்கும் முழுமையான z கோஆர்டினேட் ஆகும் மின்னோட்டத்தின் பகுதி A z அச்சின் மீது இருந்தது எனவே இது வந்து தொலைவு இது கடினமாக இருக்கிறது என்று நான் நினைக்கவில்லை ஜியோமெட்ரியை மிக கவனமாக நினைவில் கொள்ளுங்கள் இது முழுவதும் இந்த முதல் பகுதியான இணைக்கப்பட்ட அணி சமன்பாடாக மாறுகிறது இங்கே நமக்கு தெரியாதது என்ன IA மற்றும் IB எனவே IA எடுத்துக்காட்டாக இது முழுவதையும் FAA FBA என்று எழுத முடியும் அல்லது இதை AB BA என்று அழைப்போம் சோர்ஸிலிருந்து டெஸ்டினேஷன் வரை இருப்பதால் FAB FBB என்பது பொருத்தமாக இருக்கும் நீங்கள் எல்லா அணிகளையும் கணக்கிட்ட பிறகு IA IB என்பது h 0 க்கு சமமாக இருக்கும் இது MoM முறையை பயன்படுத்திய பிறகு கிடைப்பது இந்த துணை அணிகளின் அளவு என்னவாக இருக்கும் F எல்லா துணை அணிகளாக இருக்கிறது எடுத்துக்காட்டாக இதன் அல்லது அதன் அளவு என்னவாக இருக்கும் மாணவன் N பெருக்கம் இது NA X NA என்று இருக்கும் அதேபோல் இது NB X NB என்று இருக்கும் இந்த முழு அணியின் அளவு என்ன மாணவன் NA NANBXNANB ஏனென்றால் நான் A வை NA பகுதிகளாக பிரித்திருக்கிறேன் B வை NB பகுதிகளாக பிரித்திருக்கிறேன் நான் பெரிய அணியை பெற்று அதை தீர்த்தேன் இதையெல்லாம் செய்தபிறகு என்னுடைய நோக்கம் என்னவாக இருந்தது இந்த பெரிய கணக்குகளை எல்லாம் செய்ததால் எனக்கு சில தீர்வு கிடைத்தது நான் இதை தீர்த்தேன் மற்றும் IA IB வை பெற்றேன் என்னுடைய உண்மையான நோக்கம் என்னவாக இருந்தது மாணவன் டிரைவிங் பாயிண்ட் இம்பிடன்ஸ் டிரைவிங் பாயிண்ட் இம்பிடன்ஸ் நான் எப்படி அதை கண்டுபிடிக்கிறேன் அந்தக் கேள்விக்கு சமமாக இருக்கும் ZAd ஐ நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் மாணவன் சார் வலதுகைப் பக்கம் என்ன இருக்கிறது H என்பது இதன் வெக்டர் வடிவத்திலிருந்து வருகிறது இங்கே எல்லா சோதனை புள்ளிகளிலும் என்ன வருகிறது ZAd எந்த புள்ளியில் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன் ஆன்டென்னாவின் இணைப்பு புள்ளிகளில் இருந்து கேட்கிறேன் மாணவன் A A அதாவது இந்த புள்ளி சரியா மின் அழுத்தம் A எதனால் வகுக்கப்படுகிறது மாணவன் z னுடைய I A 0 க்கு சமமாக இருக்கிறது அவ்வளவுதான் இது ஏன் இப்படி இருக்கிறது ஏனென்றால் IA என்பது இன்னொரு பொருள் இல்லாதபோது உள்ள மின்னோட்டம் கிடையாது எல்லா மியூச்சுவல் கப்ளிங்கையும் எடுத்துக்கொண்டு செய்யப்பட்ட எல்லாவற்றின் தீர்விலிருந்து IA வருகிறது எனவே இது இந்த சர்க்யூட் மாடலில் இருந்து சிறிது வேறு பட்டு இருக்கிறது நான் முதலில் Z11 ஐ கண்டுபிடிக்க வேண்டும் பிறகு Z12 ஐ மற்றும் இங்கே மின்னோட்டங்களின் விகிதத்தை கண்டுபிடிக்க வேண்டும் நான் இந்த ப்ராப்ளத்தை நேரடியாக தீர்த்து உள்ளீட்டு முனையில் மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கிறேன் அது என்னுடைய டிரைவிங் பாயிண்ட் இம்பிடன்ஸ் ஆக இருக்கிறது ப்ராப்ளத்தை தீர்ப்பதன் மூலம் நீங்கள் மியூச்சுவல் கப்ளிங்கை கண்டுபிடிக்க முடியும் பகுதி B இல்லாமலேயே நீங்கள் சில மின் மறுப்பை பெறுகிறீர்கள் இரண்டு ஆண்டெனா பகுதிகளை பற்றிய நமது கணக்கீடுகள் இங்கே முடிவு பெறுகிறது இது விரிவான ஆராய்ச்சிக்கான வழிகளை பெற்றுள்ளது அதைப்பற்றி மிகச் சுருக்கமாக நான் இங்கே சொல்லப் போகிறேன் பகுதி B யை மின்னோட்ட பகுதியாக கொண்டிருப்பதற்கு பதில் நீங்கள் ஒரு மனித உடலை கொண்டிருக்க முடியும் உங்களுடைய ஆன்டென்னாவின் உள்ளீட்டு மின் மறுப்பின் மீது ஒரு மனித உடலின் பங்கு என்ன என்பதைப் பற்றி நீங்கள் தெரிந்துகொள்ள விரும்பினீர்கள் உங்களது தலைக்கு அருகே ஒரு செல்பேசியை வைத்திருக்கிறீர்கள் எனவே அது சில மின்னோட்டங்களை உங்கள் தலையின் மீது தூண்டுகிறது மற்றும் அது உள்ளீட்டு மின் மறுப்பை மாற்றுகிறது ஆன்டென்னாவின் உள்ளே உள்ள எல்லாமும் எந்த இடத்திற்கு அருகில் உள்ளதோ அதைப் பொறுத்து மாறும் ஒரு வயர் எலமன்ட் போன்ற ஒரு மாதிரி வடிவமாக இது பயன்படுத்தப்படவில்லை ஆனால் இது இதை குழப்பமான பொருளாக மாற்றுகிறது அங்கே மியூச்சுவல் கப்ளிங் என்ன என்பதை கண்டுபிடியுங்கள் தூண்டப்பட்ட மின்னோட்டங்கள் எல்லா இடங்களிலும் பரவி இருப்பதால் பொதுவாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ப்ராப்ளம்கள் கடினமாக இருக்கின்றன இது அவற்றை தீர்ப்பதற்கு ஒரு கண்டிப்பான வழி முறை ஆகும் ஜியோமெட்ரி மிகவும் பொதுவானதாக இருக்கும்போது அது திட்டவட்டமானதாக இருக்கவேண்டிய தேவை இல்லை இந்த வழிமுறையை N அல்லது நீங்கள் எத்தனை பகுதிகளை விரும்புகிறீர்களோ அத்தனை பகுதிகளைக் கொண்ட ஆண்டனா வரிசைக்கு பொதுமைப்படுத்த முடியும் இந்த ஒரு விஷயத்தைப் பற்றி நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் சிங்குலாரிட்டியுடன் கூடிய கிரீன்ஸ் பங்ஷனை Greens function பயன்படுத்த வேண்டியிருக்கிறது ஏனென்றால் நான் சோர்ஸ் மற்றும் சோதனை புள்ளிகளை ஒரே அச்சிற்கு இணையாக எடுக்கிறேன் மாணவன் சார் இது 2D கிரீன்ஸ் பங்ஷனா Greens function 3D கிரீன்ஸ் பங்க்ஷன் Greens function இது இங்கே உள்ள நமது முதல் ப்ராப்ளத்தை போன்று உள்ளது இது என்னுடைய 3D கிரீன்ஸ் பங்ஷனாக Greens function இருந்தது மின்னோட்டத்தின் பகுதி ஒரு பரிமாணம் கொண்டதாக இருக்கிறது ஆனால் இரண்டு பரிமாணம் கொண்டதாகவாவது இருந்திருக்கலாம் ஒரு பரிமாணம் மட்டுமே இது நீண்ட z அச்சுக்கு இணையாக வரம்புக்குட்பட்ட நீளம் கொண்டதாக இருக்கிறது மேலும் இது மிகவும் மெல்லியதாக இருக்கிறது இது ஆரம் ஆனால் இது 3D வெளியில் ரேடியேட் செய்கிறது எனவேதான் நான் 3D கிரீன்ஸ் பங்ஷனை Greens function பயன்படுத்துகிறேன் மற்றும் z திசையில் ஆனது மற்றும் மிகச் சிறிய ஆரம் போன்ற எளிமை படுத்தும் அனுமானங்களை எடுக்கிறேன் அந்த வால்யூம் இன்டெகிரல் ஒரு லைன் ஒரு பரிமாண இன்டெகிரல் ஆக மாறுகிறது இது ஒரு பரிமாண இன்டெகிரல் ஆக இருப்பதால் இது 1D பிராப்ளம் என்று நீங்கள் நினைக்கக் கூடாது இந்த ஒரு பரிமாண பகுதி மூன்று பரிமாண வெளியில் ரேடியேட் செய்கிறது உங்களது கம்பி மிக மெல்லியதாக இருக்கும் வரையில் இது துல்லியமாக இருக்கும் மாணவன் x y யும் அதேபோல் அவற்றின் உள்ளே இருக்குமா எனவேதான் இந்த Aயின் ஸ்கொயர் இருக்கிறது மாணவன் ஆமாம் நான் இதையே எழுதினேன் Z இதை பெற்றிருக்க வேண்டும் மாணவன் இது z d மாணவன் z வந்து ஆமாம் நீங்கள் சொல்வது சரி இது z க்கு பதிலாக zBz என்று இருக்க வேண்டும் இதையே நீங்கள் சொன்னீர்கள் நாம் ஆண்டெனா பகுதியின் சார்பு சட்டத்துக்கு நகர வேண்டும் z மற்றும் z′ ஒன்றாக இருக்கும்போது முதலில் செய்ததே சரியாக இருக்கிறது z′ z ம் மின்னோட்டத்தின் மீது அச்சின் மீது இருக்கும் z" ம் அதே அச்சில் இருக்கிறது சிங்குலாரிட்டி அங்கே இருக்க வேண்டும்